நிரப்பு மந்தநிலை சூஸ்திரத்துடன் இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவோம் இது X மற்றும் Y முதன்மை மற்றும் இரட்டைக்கான உகந்த தீர்வுகள் என்ன என்பதை பற்றி கூறுகிறது மேலும் U மற்றும் V ஆகியவை பற்றிய உகந்த நிலையில் உள்ள முதன்மை மற்றும் இரட்டை மந்தமான மாறிகளின் மதிப்புகள் பற்றி விளக்குகிறது அதாவது X V Y U 0 ஆகும் X's X1X2Y1Y2U1U2 மற்றும் V1V2 ஆகியவை 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதால் அதைப்பற்றி முந்தைய வகுப்பில் நாம் குறிப்பிட்டுள்ளோம் மேலும் XV YU அல்லது XV YU 0 ஆகும் X1V1 0 X2V2 0 Y1U1 0 மற்றும் Y2U2 0 ஆகும் U1 மற்றும் U2 ஆகியவை ப்ரிமலுடன் தொடர்புடைய ஸ்லாக் மாறிகள் என்றும் V1 மற்றும் V2 ஆகியவை இரட்டைக்கு ஒத்த மந்தமான மாறிகள் என்றும் நமக்கு எற்கனவே தெரியும் X மற்றும் V இடையே ஒரு நல்ல உறவு உள்ளது ஏனெனில் X என்பது ப்ரிமலில் உள்ள மாறிகளின் எண்ணிக்கை ஆகும் இது இரட்டை தடைகளின் எண்ணிக்கைக்கு சமம் ஆகும் ஆகையால் ப்ரிமலில் உள்ள மாறிகளின் எண்ணிக்கை இரட்டை மந்தமான மாறிகள் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அதேபோல் Y க்கும் U க்கும் இடையில் ஒரு நல்ல தொடர்பு உள்ளது ஏனெனில் U என்பது ப்ரிமலில் உள்ள மந்தமான மாறிகளின் எண்ணிக்கை ஆகும் இது ப்ரிமலில் உள்ள கட்டுப்பாடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாகவும் மற்றும் மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாகவும் இருப்பதால் இரட்டைக்கு Y மற்றும் U க்கு இடையே ஒரு தொடர்பு உள்ளது இந்த எடுத்துக்காட்டைக் கருத்தில் கொண்டு நிரப்பு மந்தநிலையும் சரிபார்க்கிறோம் ஆக இது 10X19X2 இதை எல்லாம் 3X13X2u1 21 4X13X2u2 24 அதிகரிக்கிறது இரட்டை இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது X1 3 என்று நாம் கூறிய உகந்த நிலையில் X1 3 V1 0 என்று நிரப்பு மந்தநிலை என்று கூறப்படுகிறது பயன்தரும் உகந்த தீர்விலிருந்து இரட்டை வரை Y1 2 Y2 1 என்பதை நாம் தெளிவாக புரிந்துக் கொள்கிறோம் முதல் கட்டுப்பாட்டில் நாம் அதை மாற்றும்போது 3Y14Y2 10 என்று பெறுகிறோம் ஆக v10 ஆகும் எனவே நாம் X1V1 0 என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது இரட்டையிலிருந்து நாம் Y12 மற்றும் Y21 ஐ இரண்டாவது கட்டுப்பாட்டில் மாற்றும்போது 63 9 ஐ பெறுகிறோம் ஆக v2 ௦ ஆகும் எனவே இப்போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் X2 என்பது 4 அதுபோல் V2 என்பது 0 ஆகும் எனவே X2V2 என்பது 0 ஆகும் இதேபோல் முதன்மையிலிருந்து முதல் கட்டுப்பாட்டிலிருந்து நாம் X1 3 X2 4 மாற்றும்போது நமக்கு 9 12 மற்றும் 9 12 21 கிடைக்கிறது எனவே u1 0 ஆகும் இப்போது பயன்தரும் உகந்த தீர்விலிருந்து இரட்டைநிலை Y1 2 ஆகும் எனவே Y1u1 0 ஆகும் இதேபோல் ப்ரிமலின் இரண்டாவது கட்டுப்பாட்டிலிருந்து நாம் X1 3 மற்றும் X2 4 ஐ மாற்றும்போது நமக்கு 4X13X2 24 கிடைக்கிறது எனவே u20 Y21 என்ற இரட்டையிலிருந்து நாம் இதை புரிந்துகொள்ள முடிகிறது எனவே Y2 u20 ஆகும் எனவே நிரப்பு மந்தநிலை திருப்தி அளிக்கிறது மேலும் ஒரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் உதாரணமாக நாம் முதன்மையானதை எடுத்துக் கொள்வோம் X1 3 X2 4 என்பது தீர்வாகும் எனவே நாம் 3 மற்றும் 4 ஐ மாற்றும்போது அசல் கட்டுப்பாடு 3X1 3X2 ≤ 21 ஆக இருந்தது எனவே நாம் X1 3 மற்றும் X2 4 ஐ மாற்றும்போது RHS க்கு சமமான LHS ஐப் பெறுவோம் எனவே u1 என்பது 0 க்கு சமமாக இருக்கும் மேலும் u1 0 Y1 தீர்வில் இருப்பதை நாம் இதன்முலம் புரிந்துகொள்ள முடிகிறது எனவே மற்றொரு வழி என்னவென்றால் கட்டுப்பாடு திருப்தி அடைந்ததால் அசல் சமத்துவமின்மை ஒரு சமன்பாடாக திருப்தி அடைகிறது பின்னர் அதனுடன் தொடர்புடைய மந்தநிலை 0 ஆக இருக்கிறது எனவே தொடர்புடைய இரட்டை மாறி தீர்வில் இருக்கும் இதேபோல் 4X1 3X2 தானே 24 ஆக இருக்கிறது ஆகவே முதன்மைக்கான உகந்த தீர்வு ஒரு சமன்பாடாக ஏற்றத்தாழ்வுகளில் ஒன்றை திருப்திப்படுத்தும்போது இதன் பொருள் என்னவென்றால் அதனுடன் தொடர்புடைய மந்தமான மாறி 0 ஆகும் மேலும் தொடர்புடைய மந்தமான மாறி 0 ஆக இருக்கும்போது தொடர்புடைய முடிவு மாறி அல்லது மாறியில் தொடர்புடைய அடிப்படை மாறி இரட்டை அடிப்படையில் இருக்கும் இந்த எடுத்துக்காட்டில் இருந்து புரிந்துகொள்வதற்கு கூடுதலாக நிரப்பு மந்தமான நிலைமைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்பதை அறிந்துகொள்ள முடிகிறது நிரப்பு மந்தநிலை சூஸ்திரத்தின் அம்சங்களையும் பயனையும் புரிந்துகொள்ள இப்போது நாம் மற்றொரு எடுத்துக்காட்டை பற்றி பார்ப்போம் எனவே இந்த நேரத்தில் மற்றொரு நேரியல் நிரலாக்க சிக்கலை இரண்டு மாறிகள் மற்றும் மூன்று தடைகளுடன் பார்க்க இருக்கிறோம் எனவே X1 2X2 ≤ 7 X1 2X2 ≤ 7 க்கு உட்பட்டு 4X1 3X2 ஐ அதிகரிக்க வேண்டும் மேலும் நாம் மந்தமான மாறி u1 ஐ சேர்க்கும்போது அது X1 2X2 u1 7 ஆக மாறும் அதேபோல் 3X1 X2 ≤ 11 கணக்கிடும்போது நாம் 3X1 X2 u2 11 பெறுவோம் மந்தமான மாறியுடன் 4X1 5X2 ≤ 26 மற்றொரு ஒரு மந்தமான மாறியைச் சேர்க்கும்போது அது u3 26 X1X2 u1 u2u3 ≥ 0 கிடைக்கிறது வெளிப்படையாக புறநிலை செயல்பாட்டிற்கு u1 u2 மற்றும் u3 ஆகியவற்றின் பங்களிப்புகளும் 0 ஆகும் இப்போது இந்த சிக்கலின் இரட்டைமாறிகளை பற்றி பார்ப்போம் அதாவது முதல்நிலையில் மந்தமான மாறிகள் தவிர இரண்டு மாறிகள் உள்ளன எனவே இரட்டை மாறிகள் இரண்டு தடைகளைக் கொண்டிருக்கும் அதில் முதன்மையானது மூன்று கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் இரட்டை மந்தமான மாறியைத் தவிர மூன்று மாறிகள் இருக்கும் எனவே இரட்டை மாறிகள் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது பின்னர் மந்தமான மாறிகள் இரட்டை மாறியுடன் சேர்க்கப்படுகின்றன முதலில் இரட்டைமாறி குறித்த சிக்கலை பற்றி பார்ப்போம் முதல்நிலையில் மந்தமான மாறிகள் இல்லாமல் இரண்டு மாறிகள் உள்ளன எனவே இரட்டைமாறி இரண்டு தடைகளைக் கொண்டிருக்கும் மற்றும் முதன்மையானது மூன்று கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே இரட்டைமாறி மூன்று மாறிகளை கொண் கொண்டு இருக்கிறது எனவே முதலில் Y1Y2Y3 உடன் இரட்டை மாறிகளை எழுதி கொள்வோம் பின்னர் மந்தமான மாறியைச் அதனுடன் சேர்த்து கொள்வோம் எனவே அதை Y1Y2Y3 உடன் எழுதும்போது அது இரட்டைமாறி 7Y1 11Y2 26Y3 ஐக் குறைப்பதாக இருக்கும் மேலும் 7Y1 11Y2 26Y3 ஐ நீங்கள் இங்கே காணலாம் அது Y1 3Y2 4Y3 ≥ 4 க்கு உட்பட்டது எனவே Y1 3Y2 4Y3 ≥ 4 மற்றும் எதிர்மறை மந்தநிலையைச் சேர்ப்பதன் மூலம் v1 4 ஐ பெறுகிறோம் இரண்டாவது தடை 2Y1 Y2 5Y3 ≥ 3 ஆக இருக்கும் எனவே 2Y1 Y2 5Y3 ≥ 3 எதிர்மறை மந்ததுடன் கூடுதலாக v2 3 சேர்க்க வேண்டும் இப்போது Y1 Y2 v1 v2 v3 ≥ 0 V3 ஐ விட அதிகம் தான் இல்லை மன்னிக்கவும் Y1 Y2 Y3 மூன்று மாறிகள் உள்ளன மேலும் அதனுடன் Y1 Y2 Y3 v1 v2 ≥ 0 Y3 ≥ 0 ஐ சேர்க்க வேண்டும் எனவே நம்மீடம் இதுபோல் 5 மாறிகள் ≥ 0 உள்ளன ஆகவே முதன்மையானவற்றில் சமமற்ற எண்ணிக்கையிலான மாறிகள் மற்றும் தடைகள் இருக்கும்போது இரட்டைமாறி எழுதும் முறை இதுதான் நாம் முதலில் இரட்டை மாறியை பற்றி எழுதும் போது புரிந்து கொண்டு எழுத வேண்டும் முதன்மையை ஏற்றத்தாழ்வுகளுடன் எழுதுகிறோம் பின்னர் இரட்டைமாறி எழுதுகிறோம் பின்னர் இரட்டை மாறி தடைகளை சமன்பாடுகளாக மாற்ற போதுமான மந்தமான மாறிகள் இதனுடன் கூட்டுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த முதன்மை மற்றும் இரட்டை மாறி மூலம் நாம் என்ன செய்வது எனவே சில விஷயங்களைச் செய்வோம் இப்போது முதலில் முதன்மைமாறியைப் பற்றி பார்ப்போம் அவற்றிற்கு X1 3 X2 2 என்ற தீர்வு 18 க்கு சமமான புறநிலை செயல்பாட்டுடன் உள்ளது இது முதன்மையானது எனவே அதை முதலில் சரிபார்க்கலாம் எனவே X1 3 X2 2 என்பது 3 4 7 சாத்தியமானதாகும் அதுபோல் 9 2 11 என்பது சாத்தியமானது தான் மேலும் 12 10 22 ≤ 26 என்பதும் கூட சாத்தியமானது தான் இப்போது u3 26 என்பதால் நமக்கு u3 4 இருக்கும் எனவே இந்த தீர்வு 18 க்கு சமமான புறநிலை செயல்பாட்டு மதிப்புடன் சாத்தியமாகுகிறது அதாவது 12 6 18 இருக்கிறது இப்போது நாம் என்ன செய்வது இப்போது இரட்டை மாறியை சுயாதீனமாகப் பார்ப்போம் மேலும் மற்றொரு தீர்வாக Y1 1 Y2 1 ஐ பார்ப்போம் எனவே இந்த தீர்வை Y1 1 Y2 1 ஐ தனியாக பார்ப்போம் அதுபோல் மேலும் தீர்வை நினைவுப்படுத்தி பார்த்தல் Y1 3Y2 என்பது 4 ஆகும் Y3 என்பது 0 ஆகும் எனவே 4 v1 என்பதும் 0 ஆகும் எனவே இந்த கட்டுப்பாடு திருப்தி அளிக்கிறது இதேபோல் 2Y1 Y2 உள்ளது Y3 என்பது 0 அதுபோல் v2 என்பதும் பூஜ்ஜியம் ஆகும் எனவே 3 க்கு சமமாக இந்த கட்டுப்பாடும் Y1 Y2 Y3 v1 v2 ≥ 0 திருப்தி அளிக்கிறது Y3 v1 மற்றும் v2 ஆகியவை 0 ஆகும் எனவே எதிர்மறை அல்லாதவை உட்பட அனைத்து கட்டுப்பாடுகளும் திருப்தி அடைகின்றன எனவே இது சுயாதீனமாக இரட்டைமாறிக்கான மற்றொரு சாத்தியமான தீர்வாகும் இப்போது இதற்கான புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு என்ன என்பதை பார்ப்போம் அதாவது Y1 1 Y2 1 நமக்குத் கிடைப்பது 7 11 18 எனவே இரட்டைமாறிக்கு மற்றொரு சாத்தியமான தீர்வு நம்மிடம் உள்ளது முதன்மை மாறிக்கு நம்மிடம் சாத்தியமான தீர்வு உள்ளது அதேபோல் இரட்டை மாறிக்கும் சாத்தியமான தீர்வு நம்மிடம் உள்ளது எனவே உகந்த சூஸ்திர அளவுகோலின் அடிப்படையில் நான் இப்போது அதற்கான தீர்வை சொல்ல முடியும் இவை இரண்டும் முறையே முதன்மை மற்றும் இரட்டைமாறிக்கு உகந்தவை ஆகும் எனவே முதன்மை இரட்டை மாறியின் உறவைப் புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வழியாகும் நிச்சயமாக இது நிரப்பு மந்தநிலையுடன் அதிகம் சம்பந்தப்படவில்லை அதைப்பற்றி மீண்டும் பார்ப்போம் நிரப்பு மந்தநிலையைப் எப்படி பயன்படுத்துவது என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் முதல் விஷயம் என்னவென்றால் முதன்மை மாறிக்கு ஒரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிந்தால் இரட்டைமாறிக்கு மற்றொரு சாத்தியமான தீர்வைப் பெற முடிகிறது மேலும் அவை புறநிலை செயல்பாட்டின் மதிப்பைக் கொண்டு இருப்பதால் உகந்த அளவுகோல் சூஸ்திரத்தின் அடிப்படையில் இரண்டு முறையே முதன்மை மற்றும் இரட்டை மாறியை பெற முடிகிறது ஆனால் மற்றொரு கேள்வி எழுகிறது அதாவது இரண்டு சாத்தியமான தீர்வுகளை சுயாதீனமாகப் பெறுவதும் அவ்வளவு எளிதானது அல்ல ஒவ்வொன்றும் புறநிலை செயல்பாட்டின் ஒரே மதிப்பைக் கொண்ட முதன்மை மற்றும் இரட்டை மாறி ஆகும் எனவே இப்போது நாம் நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தி சில விஷயங்களைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே இங்கே X1 3 X2 2 மற்றும் Z 18 உடன் அதே சாத்தியமான தீர்வுக்குச் மீண்டும் செல்வோம் இப்போது இந்த தீர்வைப் பற்றி யோசிக்க வேண்டாம் Y1 1 Y2 1 இதற்கான தீர்வைப் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியதில்லை எனவே இப்போது இதற்கான தீர்வைப் பெறுவதற்கு நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துவோம் அதற்காக முதலில் அனைத்து மாறிகளையும் மந்தநிலை முறையை பயன்படுத்தி வரையறுப்போம் எனவே X1 3 X2 2 என்ற நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தும்போது நாம் இதை இப்போது மூன்று சமன்பாடுகளில் மாற்றுகிறோம் அதாவது 3 4 7 u1 7 என்பதை u1 0 9 2 11 என்று எழுதலாம் எனவே u2 0 என்ற தீர்வு கிடைக்கும் இப்போது 12 10 22 என்ற சமன்பா பாட்டின் மூலம் u3 4 என்ற தீர்வு கிடைக்கும் எனவே இது ஒரு முழுமையான முதன்மையான தீர்வாகும் இதில் அடிப்படை அல்லாத மாறிகள் மற்றும் மந்தநிலை ஆகியவை அடங்கும் மாறிகளாகும் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மூலம் இதை நாம் உண்மையில் தீர்த்திருந்தால் X1 3 X2 2 மற்றும் u3 4 கிடைத்திருக்கும் ஆகவே இப்போது நமக்கு முதன்மையான தீர்வு உள்ளது இப்போது நாம் நிரப்பு மந்தமான நிலைமைகளைப் பயன்படுத்தி இரட்டை மாறியில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம் இப்போது X1 3 X1 ல் தீர்வு உள்ளது அதாவது X1v1 என்பது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே v1 என்பது 0 ஆக இருக்க வேண்டும் X2 ல் தீர்வு உள்ளது அதாவது X2 2 X2v2 என்பது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே v2 0 என்பது தீர்வாகும் இப்போது u1 0 Y1u1 என்பது 0 ஆகும் எனவே இது சாத்தியமான ஒரு தீர்வுதான் Y1 ல் தீர்வு உள்ளது அதாவது u2 என்பது 0 ஆகும் எனவே இது சாத்தியமான ஒரு தீர்வுதான் Y2 ல் தீர்வு உள்ளது U3 4 என்பது ஒரு தீர்வுதான் Y3 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் U3 Y3 என்பது 0 ஆகும் எனவே இப்போது இந்த ஐந்து மாறிகள் Y1 Y2 Y3 v1 v2 லில் v1 v2 மற்றும் Y3 0 என்பது தீர்வாகும் அதுபோல் Y1 மற்றும் Y2 ஆகியவைளும் தீர்வில் இருக்க வேண்டும் ஏனெனில் இரட்டைமாறிகளில் இரண்டு கட்டுப்பாடுகளைக் கொண்டுள்ளது எனவே நிரப்பு மந்தமான மாறியைப் பயன்படுத்தும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நான் குறிப்பிட்டது போல் X1 3 என்பதால் நமக்கு v1 0 கிடைக்கும் காரணம் X2 2 நமக்கு v2 0 கிடைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் u3 4 நமக்கும் Y3 0 என்பதை நாம் இங்க எழுதிக்கொள்வோம் u1 0 மற்றும் u2 0 இருப்பதால் எனவே சூஸ்திரத்தின் அடிப்படையில் தீர்வு என்பது Y1 ஆகவோ அல்லது Y2 ஆகவோ இருக்க முடியும் ஆனால் இங்கு இரண்டு சமன்பாடுகள் இருப்பதால் அவைகளுக்கான தீர்வுகளும் உள்ளன எனவே இந்த இரட்டையை மாறியை கொண்டு அதாவது Y1 மற்றும் Y2 க்கு மட்டுமே தீர்வை பெற இப்போது போதுமானதாக இருக்கிறது அதாவது மற்றவைகளை குறிப்பாக நாம் Y3 v 1 மற்றும் v2 ஐ விட்டுவிட முடியும் Y1 மற்றும் Y2 க்கு மாறிக்கு மட்டும் தீர்வை பெற முயற்சிப்பது போதுமானது மேலும் நாம் Y1 3Y2 4 2Y1 Y2 3 ஐ பயன்படுத்தும் பொழுது ஒரு தீர்வு கிடைக்கிறது அதாவது இந்த இரண்டு மாறிக்கும் குறிப்பாக Y1 3Y2 4 2Y1 Y2 3 க்கு மட்டுமே தீர்வு நமக்கு கிடைக்கின்றன எனவே இதற்கான தீர்வை பெற முயற்சிக்கும் பொழுது முதலில் முதல் சமன்பாட்டை 2 ஆல் பெருக்குவோம் அப்பொழுது நமக்கு 2Y1 6Y2 8 கிடைக்கும் பிறகு 5Y2 5 ஐக் கொண்டு கழித்தால் நமக்கு Y2 1 கிடைக்கும் மேலும் Y1 1 ஐப் பெறுவதற்கு மாற்றாகப் Y1 1 Y2 1 ஐப் பெறுவோம் இப்போது இந்த தீர்வு Y1 1 Y2 1v1 v2Y3 0 சாத்தியமானது எனவே இந்த தீர்வு உகந்ததாகும் எனவே இப்போது நாம் உகந்த அளவுகோல் சூஸ்திரத்தை பயன்படுத்தவில்லை இரட்டை மாறியின் புறநிலை செயல்பாட்டை நாம் இங்கு எந்த மதிப்பீடும் செய்யவில்லை நமக்கு முதன்மையான உகந்த தீர்வு ஒன்று உள்ளது நான் நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் அதை கொண்டு தீர்வை பெறுகிறோம் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறியின் தீர்வு சாத்தியமானதாக இருந்தால் அது உகந்ததாகும் புறநிலை செயல்பாடு மதிப்பு சமமாக இருக்கிறது மேலும் அதன் தீர்வு 18 ஆக இருக்கும் ஆனால் சாத்தியமான உகந்த அளவுகோல் சூஸ்திரத்தின் அடிப்படையில் இது உகந்த தன்மையைக் காட்டவில்லை ஆனால் உகந்த தன்மையைக் நிரப்பு மந்தநிலையின் அடிப்படையில் காட்டுகிறது எனவே z 18 உடன் ஒரு சாத்தியமான உகந்த தீர்வு உள்ளது நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்துகிறோம் இதன் அடிப்படையில் சாத்தியமான இரட்டை மாறியின் தீர்வை மதிப்பீடு செய்கிறோம் அது சாத்தியமானதாக இருக்கும் எனவே இது உகந்ததாகும் இப்போது அதே பிரச்சினைக்கு மற்றொரு நிகழ்வின் மூலம் தீர்வை பார்ப்போம் முதல் நிலையான பிரச்சினைக்கு ஒரு தீர்வை எடுக்க முயற்சிப்போம் அதாவது X1 113 க்கு நாம் X1 113 பயன்படுத்துவோம் இரண்டாவது தடைக்கு பதிலாக X1 113 என்று எழுதுவோம் எனவே நாம் X1 113 வைத்திருக்கும்போது இது X2 0 மற்றும் u2 0 ஆக இருக்கும் நீங்கள் X1 113 இருக்கும்பொழுது X2 0 ஆக இருப்பதை பார்க்க முடிகிறது அதுபோல் u2 0 ஆக இருக்கிறது இப்போது நாம் X1 113 இதற்கு மாற்றாக u1 க்கு 7 113 ஐ பயன்படுத்துவோம் அதாவது 103 ஐ பயன்படுத்துவோம் நாம் இங்கே இதை மாற்றும்போது 113 x 4 443 கிடைக்கிறது அதனால் 25 443 இதன்முலம் நமக்கு 343 கிடைக்கும் பின்னர் புறநிலை செயல்பாடின் மதிப்பு 443 அதாவது 113 X 4 ஆகும் இப்போது இங்கே நமக்கு இருக்கும் முதல்நிலை மாறிக்கு ஒரு சாத்தியமான தீர்வு இருக்கிறது இதற்கு இங்கே நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம் இப்போது நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தும்போது அதற்கான தீர்வு X1 உள்ளது அதாவது v1 0 u1 என்பது ஒரு தீர்வாகும் அதுபோல் Y1 0 u3 என்பது ஒரு தீர்வாகும் Y3 0 ஆகும் எனவே அது v2 மற்றும் Y2 நமக்கான தீர்வை விட்டுச்செல்கிறது எனவே v2 மற்றும் Y2 ஆகிவைக்கான தீர்வாகும் எனவே v2 மற்றும் Y2 ஆகி இரண்டுக்கும் தீர்வுகள் உள்ளன ஆனால் Y1 க்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை Y2 விற்கு ஒரு வகையான தீர்வுகள் உள்ளன ஆனால் Y3 மற்றும் v1 க்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை அதனால் நமக்கு Y2 43 தரும் மேலும் Y2 வை 3Y2 4 என்று எழுதலாம் அதை மேலும் Y2 43 என்று இதற்கு மாற்றாகவும் எழுதலாம் அதனால் v2 விற்கு ஒரு வகையான தீர்வுகள் உள்ளன அதனால் நமக்கு v2 53 கிடைத்து இருக்கிறது ஆக Y1 என்பது 0 ஆகும் Y1 என்பது 0 வாக இருப்பதால் u1 என்பது தீர்வாகும் Y1 0 வாக இருப்பதால் v2 53 என தீர்வை பெற்றுள்ளது புறநிலை செயல்பாட்டின் அதே மதிப்பு நம்மிடம் தீர்வாக உள்ளது அதாவது 443 ஆகும் இப்போது நான் இதற்கான தீர்வை இரட்டை மாறிலும் பார்க்க முடிகிறது இந்த இரட்டை தீர்வை அணுக முடியாதது என்பதை நாம் உணர முடிகிறது ஏனெனில் y v2 53 என்பது தீர்வாகும் உகந்ததாக இல்லாத முதன்மை நிலைக்கு நாம் ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருக்கும்போது நாம் நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தினால் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறிக்காண தீர்வைக் கண்டறிய முடிகிறது நாm இதை கவணித்தோம் என்றால் அதனுடன் தொடர்புடைய இரட்டை மாறிக்காண தீர்வைக் அணுக முடியாதது எனவே அது இல்லை முதன்மை நிலையானது உகந்ததாக இருக்கும்போது மட்டுமே நாம் நிரப்பு மந்தநிலையைப் பயன்படுத்தினால் அதற்கு பிறகு தொடர்புடைய இரட்டை மாறிக்கு சாத்தியமாகும் மேலும் இவை இரண்டும் முறையே முதன்மை மற்றும் இரட்டை மாறிக்கு உகந்ததாக இருக்கும் நிரப்பு மந்தநிலையின் இன்னும் சில அம்சங்ககளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்